நமஸ்தே கடந்த பல அமர்வுகளில் நிதி அறிக்கைகள் பி மற்றும் எல் இருப்புநிலை பணப்புழக்கம் மற்றும் பலவற்றைத் தயாரிப்பது குறித்து விவாதித்து வருகிறோம் இது மற்றும் அடுத்த சில அமர்வுகளில் அறிக்கைகளின் விளக்கம் மற்றும் பகுப்பாய்வு பற்றி விவாதிப்போம் இப்போது நிதி அறிக்கையின் பயனர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர் அவர்கள் முக்கியமாக உரிமையாளர்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்ய விரும்பும் முதலீட்டாளர்களான வருங்கால உரிமையாளர்கள் அவர்களில் பணியாளர்களும் அடங்குவர் உள்நாட்டிலுள்ள மேலாளர்கள் அறிக்கைகளை முடிவுக்கு பயன்படுத்த விரும்பலாம் தயாரித்தல் இதில் அரசு கட்டுப்பாட்டாளர்கள் சப்ளையர்கள் வாடிக்கையாளர்களும் அடங்குவர் எனவே அதிக எண்ணிக்கையிலான பயனர்கள் உள்ளனர் மேலும் வெவ்வேறு பயனர்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக அறிக்கைகளைப் பயன்படுத்துகின்றனர் எனவே அறிக்கைகளில் உள்ள அனைத்து தகவல்களிலும் அவர்கள் ஆர்வம் காட்டாமல் இருக்கலாம் அறிக்கைகள் உங்களுக்கு சொத்துக்கள் பொறுப்புகள் வருமான செலவுகள் பணப்புழக்கங்கள் போன்றவற்றை வழங்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பயனர் அறிக்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஆர்வமாக உள்ளார் மேலும் அந்த குறிப்பிட்ட அம்சத்தைப் புரிந்து கொள்ள நீங்கள் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் தகவல் ஒரு மூல தரவாக மட்டுமே எடுக்கப்படும் இது முந்தைய ஆண்டுகளுக்கு இந்த ஆண்டு மட்டுமல்ல மற்ற நிறுவனங்கள் அல்லது பிற நிறுவனங்களின் அறிக்கைகள் அல்லது தொழில் சராசரியுடன் ஒப்பிடலாம் பின்னர் அறிக்கையில் உள்ள தகவல்கள் அதிகம் மிகவும் பயனுள்ள மற்றும் வளமானதாக உள்ளது அதற்காக அறிக்கைகளின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு நுட்பங்களைப் புரிந்துகொள்வது அவசியம் உங்கள் நிறுவனம் வருடாந்திர அறிக்கையைப் பதிவிறக்குங்கள் முழு அறிக்கையையும் படிக்கவும் நிதிநிலை அறிக்கைகளைப் படிக்கவும் முதல் அமர்விலிருந்து நான் உங்களுக்குச் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எனவே இப்போது இது முக்கியமாக அறிக்கைகளின் பகுப்பாய்வு என்றாலும் நாம்பிற தகவல்களையும் பயன்படுத்தப் போகிறோம் எனவே நீங்கள் இன்னும் முழு அறிக்கையையும் படிக்கவில்லை என்றால் தயவுசெய்து உங்கள் அறிக்கையை மீண்டும் ஒரு முறை உங்கள் வருடாந்திர அறிக்கையைப் படியுங்கள் மற்ற தகவல்களை நீங்கள் அறிவீர்கள் அந்த தகவலை எவ்வாறு பகுப்பாய்வு செய்யலாம் என்பதை நாம்புரிந்துகொள்ள முயற்சிப்போம் எனவே நிதி அறிக்கை பகுப்பாய்வு பற்றி நாம் விவாதிப்போம் தகவல் மூல தரவு என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் பயனரின் தேவைகளுக்கு ஏற்ப அதை மறுசீரமைத்து தொடர்புடைய தகவல்களாக மாற்ற வேண்டும் இரண்டு முக்கிய வகை பகுப்பாய்வுகள் உள்ளன ஒன்று கிடைமட்ட பகுப்பாய்வு என்றும் மற்றொன்று செங்குத்து பகுப்பாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது கிடைமட்ட பகுப்பாய்வில் பெயர் குறிப்பிடுவதைப் போல ஒப்பிடுகிறோம் எனவே நாம் 2 3 4 5 வருட நிதிநிலை அறிக்கைகளை எடுத்து ஒப்பீட்டு அறிக்கையாக மாற்றுகிறோம் எனவே மூல உருவத்தை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக அதை ஒரு ஒப்பீட்டு அறிக்கையாக மாற்ற விரும்புகிறேன் பின்னர் அதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் எனவே ஒவ்வொரு பொருளையும் முந்தைய ஆண்டோடு ஒப்பிட வேண்டும் மற்றும் மாற்றம் அந்த தளத்தின் சதவீதமாக ஒரு முழுமையான தொகையாக கணக்கிடப்படுகிறது எனவே பி மற்றும் எல் கணக்கில் அடிப்படை என்னவாக இருக்கும் அடிப்படை என்ன மொத்த வருவாய் பொதுவாக ஒரு தளமாகவும் ஒவ்வொரு தொகையாகவும் அந்த மொத்தத்தின் சதவீதமாகக் கருதப்படுகிறது மேலும் அதை கடந்த ஆண்டு அல்லது கடைசி ஆண்டுடன் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியுடன் ஒப்பிடுவோம் இது ஒரு கிடைமட்ட பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது செங்குத்து பகுப்பாய்வில் ஒரே ஆண்டில் இரண்டு உருப்படிகளுக்கு இடையிலான உறவைக் கண்டுபிடிப்பது இதில் அடங்கும் எனவே இங்கே ஒரு பொதுவான அளவு அறிக்கையை நாம் தயார் செய்கிறோம் இப்போது இது ஒவ்வொரு உருப்படியையும் ஒப்பிடுகிறது மொத்தத்தின் அடிப்படை 100 ஆகக் கருதப்படுகிறது பின்னர் ஒவ்வொரு பொருளையும் அடித்தளத்திற்கு ஒரு சதவீதமாகக் காண்கிறோம் வருமான அறிக்கையில் பொதுவான அளவு அறிக்கையில் ஒவ்வொரு பொருளும் நிகர விற்பனையின் சதவீதம் அல்லது மொத்த வருவாயாக வெளிப்படுத்தப்படுகிறது இருப்பு நிலைக்கு மொத்த இருப்புநிலை மற்றும் பொதுவான அளவு அறிக்கைகள் ஒரே நிறுவனத்தின் கடைசி ஆண்டான அதே நிறுவனத்தில் உள்ள பொருட்களை ஒப்பிடுவதற்கு மட்டுமல்லாமல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் இது தொழில் முழுவதும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே எடுத்துக்காட்டாக ஒரு சிறிய சிமென்ட் நிறுவனம் உள்ளது மற்றும் ஒரு பெரிய சிமென்ட் நிறுவனம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அவற்றின் முழுமையான புள்ளிவிவரங்கள் வித்தியாசமாக இருக்கும் எனவே நீங்கள் அவற்றை முழுமையான புள்ளிவிவரங்களுடன் ஒப்பிட முடியாது ஆனால் நீங்கள் பி மற்றும் எல் ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்த்தால் அவற்றை விற்பனையின் சதவீதமாக மாற்றுகிறீர்கள் பின்னர் அது வெவ்வேறு நிறுவனங்களில் ஒப்பிடப்படும் இதுபோன்ற சில நிகழ்வுகளை நாம் காணப்போகிறோம் எனவே இது செங்குத்து பகுப்பாய்வு என்று அழைக்கப்படுகிறது இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரு ஒப்பீடு உள்ளது ஆனால் கிடைமட்ட பகுப்பாய்வில் இது முந்தைய நிறுவனங்களுடனான முந்தைய காலங்கள் அல்லது காலாண்டுகளுடன் ஒப்பிடுகிறது மற்றும் செங்குத்து பகுப்பாய்வில் நாம் முதலில் அதை ஒரு ஒப்பீட்டு அறிக்கையாக மாற்றுகிறோம் மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடலாம் அல்லது தொழில் சரி இங்கேயும் அதே நிறுவனத்தின் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடலாம் பிற முறை தரப்படுத்தல் ஆகும் நிறுவனம் A மற்றும் B க்காக நீங்கள் இங்கே காணக்கூடியது போல முழு அறிக்கையையும் பை விளக்கப்படமாக மாற்றலாம் மொத்த விற்பனை ஒரு சதவீதமாக கணக்கிடப்படுகிறது எனவே இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இந்த பகுதி A நிறுவனத்திற்கு விற்கப்படும் பொருட்களின் விலை 51 சதவீதம் B நிறுவனத்திற்கு அதன் 43 சதவீதம் எனவே A விற்கப்படும் பொருட்களின் விலைக்கு அதிக செலவு செய்கிறோம் அதை நாம் ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் இயக்க செலவுகள் நீங்கள் A உடன் ஒப்பிட்டால் அது 28 சதவீதம் ஆனால் B க்கு இது அதிகமாகும் ஆகவே A விற்கப்படும் பொருட்களின் விலையை அதிகமாகப் பயன்படுத்துகிறது இது அதிக மூலப்பொருள் ஆனால் ஒப்பீட்டளவில் குறைவான இயக்கச் செலவுகளைக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் B விற்கப்பட்ட பொருட்களின் விலையில் மூலப்பொருளில் குறைந்த சதவீதத்தைக் கொண்டுள்ளது ஆனால் அது போன்ற இயக்க செலவினங்களில் அதிக சதவீதம் உள்ளது இரண்டு நிறுவனங்களின் அமைப்பு வேறுபட்டது இந்த ஒப்பீடு பொதுவாக ஒரே தொழிற்துறையுடனும் நியாயமான அளவிலும் செய்யப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மிகச் சிறிய நிறுவனத்துடன் மிகப் பெரிய நிறுவனத்துடன் ஒப்பிடுகிறீர்கள் என்றால் சில நேரங்களில் ஒப்பீடு அர்த்தமுள்ளதாக இருக்காது பெரிய நிறுவனங்களுக்கு அவர்கள் வெவ்வேறு வகையான வணிகங்களைக் கொண்டிருப்பதால் நீங்கள் பிரிவு அறிக்கைகளைப் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எனவே முழு பி மற்றும் எல் மற்றும் இருப்புநிலை மாற்றப்பட்டு ஒவ்வொரு வணிகப் பிரிவிற்கும் புகாரளிக்கப்படுகிறது மொத்த பி மற்றும் எல் எடுப்பதற்குப் பதிலாக ஒரு குறிப்பிட்ட தொழிற்துறையைப் படிக்க விரும்பினால் தொடர்புடைய பிரிவுக்கான பிரிவு வருவாய் அறிக்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்னைப் பெறுகிறீர்களா எனவே இவை ஒப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் சில நுட்பங்கள் இப்போது விகித பகுப்பாய்வு எனப்படும் மிக முக்கியமான நுட்பத்திற்கு செல்வோம் கணக்கிடக்கூடிய விகிதங்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளன உண்மையில் எந்தவொரு உருவத்தையும் வேறு எந்த நபருடனும் ஒப்பிடலாம் மேலும் அதிகமான விகிதங்களைப் பெறலாம் ஆனால் சில முக்கியமான விகிதங்களையும் இந்த விகிதங்களை எவ்வாறு விளக்கலாம் என்பதையும் நாம் விவாதிக்கப் போகிறோம் முதலில் ஒரு விகிதம் என்றால் என்ன நிதி அறிக்கைகளில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களுக்கு இடையிலான உறவு இது நிகர லாப விகிதம் எனவே எல்லோரும் லாபத்தில் ஆர்வமாக உள்ளனர் எனவே பி மற்றும் எல் கணக்கில் உள்ள லாபத்தை நாம் கணக்கிடலாம் உண்மையில் பி மற்றும் எல் கணக்கு அதற்கானது ஆனால் லாபத்தை புரிந்து கொள்வது லாபத்தை கணக்கிடுவது மட்டும் போதாது எடுத்துக்காட்டாக நிறுவனத்தின் A இன் லாபம் 65 B நிறுவனம் 45 எனவே எந்த நிறுவனம் அதிக லாபம் ஈட்டுகிறது இவற்றின் அடிப்படையில் மட்டுமே பெரும்பாலானவர்கள் A லாபகரமானதாகத் தெரிகிறது ஏனெனில் அவற்றின் லாபம் B ஐ விட அதிகம் விற்பனையின் தகவல்களையும் நாம் பெற்றால் இப்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் 650 விற்பனையில் A 65 லாபத்தை ஈட்ட முடியும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் B 300 விற்பனையில் 45 இலாபம் ஈட்ட முடியும் அதாவது நீங்கள் இங்கே ஒரு சதவீதத்தை எடுத்துக் கொண்டால் A இன் லாபம் 10 சதவிகிதம் B இன் லாபம் 15 சதவிகிதம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் எனவே B இன் வணிகம் உண்மையில் A ஐ விட அதிக லாபம் ஈட்டக்கூடியது இது விகிதங்கள் கொடுக்கும் நுண்ணறிவு இது போன்ற முழுமையான எண்ணிக்கை பெரும்பாலும் உங்களுக்கு தவறான தகவல்களைக் கொடுக்கும் எனவே நிதிநிலை அறிக்கையில் உள்ள எந்தவொரு உருவமும் மற்றவர்களுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அதனால்தான் விகித பகுப்பாய்வு என்பது நாம் பலதரப்பட்ட பங்குதாரர்களைக் கண்ட மிக முக்கியமான நுட்பமாகும் அனைத்து பங்குதாரர்களும் விகிதங்களை மிகவும் பயனுள்ளதாகக் காண்கிறார்கள் மற்றும் பல்வேறு விகிதங்களை கணக்கிட முடியும் சரி எனவே நாம் அதைப் பற்றி விவாதித்தோம் இப்போது இது நிதிநிலை அறிக்கைகளை ஒப்பிடுவது மட்டுமல்ல அறிக்கையில் உள்ள வெவ்வேறு எண்களும் பலவிதமான ஒப்பீடுகளையும் செய்யலாம் ஏனெனில் முழுமையான உருவத்தை ஒப்பிட முடியாது ஆனால் ஒரு ஒப்பீட்டு நபரை ஒப்பிடலாம் அதனால்தான் விகிதத்தை நீங்கள் கணக்கிட்டால் முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடலாம் நீங்கள் தொழில்துறை சராசரிகளுடன் சகாக்களுடன் ஒப்பிடலாம் மற்றும் பல அதனால்தான் அதிக நுண்ணறிவு இருக்க முடியும் விகிதங்களிலிருந்து வரையப்பட்ட பின்னர் மூல அறிக்கைகளிலிருந்து என்ன பெறலாம் பங்குதாரர்களின் எண்ணிக்கையானது பல்வேறு தகவல்களில் ஆர்வம் கொண்டுள்ளது என்பதை நாம்இப்போது விவாதித்தோம் குறிப்பாக செயல்திறன் எனவே மக்கள் தற்போதைய செயல்திறன் கடந்த செயல்திறன் மற்றும் அந்த விகிதங்களுக்கான எதிர்கால செயல்திறன் ஆகியவற்றை மட்டும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் ஏனெனில் நிதிநிலை அறிக்கைகள் தற்போதைய நிலை குறித்த தகவல்களை மட்டுமே தருகின்றன விகிதத்தை கடந்த காலத்துடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் எனவே கடந்த கால மற்றும் தற்போதைய செயல்திறனை நாம் அறிவோம் அதையும் மீறி கணிப்புகளைச் செய்வதற்கான விகிதங்களைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் விகிதங்களைப் பயன்படுத்தி எதிர்காலத்தில் சாத்தியமான நிலையை நாம் கணக்கிட முடியும் நிச்சயமாக சில அனுமானங்களின் அடிப்படையில் எதிர்காலத்தின் செயல்திறன் மதிப்பீட்டிற்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நிறுவனத்தின் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சகாக்களுடன் மற்றும் தொழில் சராசரியுடன் ஒப்பிடலாம் எனவே மற்ற நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது நம் லாபம் நல்லது அல்லது மற்ற நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது நம் இயக்க செலவுகள் குறைவாக உள்ளன அல்லது மற்ற நிறுவனத்துடன் ஒப்பிடும்போது நம் விளம்பர செலவுகள் குறைவாக இருப்பதைக் காணலாம் எனவே நாம் அங்கு ஒரு முடிவை எடுக்க முடியும் அது விளம்பரங்களை அதிக அளவில் விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா ஒரு குறிப்பிட்ட பிரிவில் நமது சந்தைப் பங்கு குறைவாக இருப்பதைக் காணலாம் எனவே அந்த சந்தைப் பிரிவில் மேலும் தள்ள வாய்ப்பு உள்ளதா எனவே அது போன்ற பலவிதமான முடிவுகளையும் எடுக்கலாம் சில நேரங்களில் செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை நாம் சேகரித்தால் நம் போக்குவரத்து செலவுகள் குறைவாக இருப்பதாகக் கூறுவோம் அது ஒரு வலிமை ஆனால் நம் பொதி செலவுகள் அதிகம் எனவே விகிதங்களை கவனமாகக் கணக்கிட்டால் நம்மிடம் தகவல் இருந்தால் அந்த எண்ணிக்கையிலான முடிவுகளைப் போன்ற மாற்றுப் பொதிக்குச் செல்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இப்போது விகிதங்களை பல்வேறு வழிகளில் வகைப்படுத்தலாம் ஏனெனில் நூற்றுக்கணக்கான விகிதங்களை வெவ்வேறு நோக்கங்களுக்காக கணக்கிட முடியும் ஆனால் இங்கே நாம் முக்கியமாக நிதி அறிக்கைகளிலிருந்து கணக்கிடப்படும் விகிதங்களைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் ஆனால் வழக்கைத் தீர்க்க நாம்வரும்போது மற்ற விகிதங்களையும் கருத்தில் கொள்வோம் ஆரம்பத்தில் நிதிநிலை அறிக்கைகளிலிருந்து கணக்கிடப்படும் விகிதங்களைப் புரிந்துகொள்வோம் எனவே முதல் ஒன்று பணப்புழக்க விகிதங்கள் இப்போது பணப்புழக்கத்தால் நீங்கள் என்ன புரிந்துகொள்கிறீர்கள் பெயர் குறிப்பிடுவது போல இது நிறுவனத்துடன் பணம் அல்லது திரவ பணம் கிடைப்பது பற்றியது எனவே பணப்புழக்கத்தைப் பற்றி கருத்துத் தெரிவிக்கக்கூடிய சில விகிதங்களைக் கணக்கிடுவோம் மூலதன அமைப்பு அந்நியச் செயல்பாடு லாபம் வருவாய் போன்றவற்றைப் பெற்றுள்ளோம் ஒவ்வொரு வகை விகிதத்தையும் பார்ப்போம் இப்போது பணப்புழக்கத்தின் மிக முக்கியமான விகிதத்தில் ஒன்று தற்போதைய விகிதம் இது பங்குதாரர்களால் மட்டுமல்ல மேலாளர்களிடமிருந்தும் வங்கியாளர்களால் சப்ளையர்களால் பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு எளிய விகித நடப்பு சொத்துக்கள் தற்போதைய கடன்களால் வகுக்கப்படுகிறது எனவே தற்போதைய அனைத்து சொத்துகளும் மொத்தம் தற்போதைய அனைத்து கடன்களும் மொத்தம் மற்றும் தற்போதைய விகிதம் எனப்படும் உறவைப் பெறுவீர்கள் நடப்பு சொத்து நடப்பு சொத்து நடப்பு பொறுப்புகள் இங்கே நடப்பு சொத்து சிஏ சரக்குகள் சன்ட்ரி கடனாளிகள் ரொக்கம் மற்றும் வங்கி நிலுவைகள் பெறத்தக்கவை சம்பாதித்தல் கடன்கள் மற்றும் முன்னேற்றங்கள் செலவழிப்பு முதலீடுகள் நடப்பு பொறுப்புகள் சி எல் கடன் வழங்குநர்கள் குறுகிய கால கடன்கள் வங்கி ஓவர் டிராஃப்ட் ரொக்க கடன் நிலுவையில் உள்ள செலவுகள் வரிவிதிப்புக்கான ஏற்பாடு முன்மொழியப்பட்ட ஈவுத்தொகை கோரப்படாத ஈவுத்தொகை வணிகத்திற்கு அதன் தற்போதைய கடன்களை பூர்த்தி செய்ய போதுமான தற்போதைய சொத்துக்கள் உள்ளதா என்ற கேள்விக்கு இது பதிலளிக்க முயற்சிக்கிறது எனவே விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் எவ்வளவு விகிதம் தேவை உங்கள் தற்போதைய சொத்துக்கள் தற்போதைய கடன்களுக்கு குறைந்தபட்சம் சமமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது ஆனால் பொதுவாக பழமைவாதத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விகிதம் 2 முதல் 1 என கருதப்படுகிறது ஆனால் இது வணிகத்தின் தன்மையிலிருந்து கணிசமாக மாறக்கூடும் மேலும் CA மற்றும் CL இன் பண்புகளிலிருந்தும் எனவே எடுத்துக்காட்டாக நிறுவனம் A இன் தற்போதைய விகிதம் 2 5 ஆகவும் B இன் தற்போதைய விகிதம் 1 5 ஆகவும் இருந்தால் A சிறந்தது என்று சொல்ல முடியுமா பொதுவாக ஆம் ஏனென்றால் அவை 2 க்கும் மேற்பட்ட தற்போதைய சொத்துக்களை வைத்திருக்க முடியும் ஆனால் சில நேரங்களில் இது வணிகத்தின் தன்மையால் மாறுகிறது எந்த வணிகங்களுக்கு அதிக நடப்பு சொத்து தேவைப்படும் மற்றும் குறைந்த நடப்பு சொத்துக்கள் தேவைப்படும் நீங்கள் ஒரு சிந்தனை கொடுக்க முடியுமா ஒரு நிறுவனம் ஒரு உற்பத்தி நிறுவனம் என்று வைத்துக்கொள்வோம் மற்ற நிறுவனம் ஒரு சேவை நிறுவனம் இது தற்போதைய விகிதத்தைக் கொண்டிருக்கும் பொதுவாக உற்பத்தி நிறுவனத்திற்கு அதிக நடப்பு விகிதம் தேவைப்படும் ஏனென்றால் அவற்றில் மூலப்பொருள் பங்கு உள்ளது செயல்பாட்டில் உள்ளது நல்ல பங்குகளை முடிக்கிறது பல முறை அவர்களிடம் நல்லதாக முடிக்க முடியும் அவற்றில் மூலப்பொருள் வேலை முன்னேற்றம் பூச்சு பொருட்கள் மற்றும் பெரிய அளவு கடனாளிகள் ஏனென்றால் அவர்கள் விற்கும்போது பணத்தை உடனடியாக உணரமுடியாது அதேசமயம் ஒரு சேவை நிறுவனத்திற்கு தற்போதைய விகிதம் குறைவாக இருக்கலாம் உதாரணமாக நீங்கள் ரயில்வே பற்றி நினைத்தால் ரயில்வேயின் தற்போதைய விகிதம் என்னவாக இருக்கும் தற்போதைய விகிதம் மிகக் குறைவாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் எந்தவொரு கடனையும் கொடுக்காத எந்தவொரு டேட்டர்களையும் வைத்திருக்க வேண்டியதில்லை உண்மையில் பயணிகள் பணத்தை முன்பதிவு செய்கிறார்கள் எனவே தற்போதைய சொத்துக்கள் எதிர்மறையாக இருக்கலாம் அவற்றின் தற்போதைய விகிதம் மிகவும் குறைவாக இருக்கும் எனவே இது வணிகத்தின் தன்மையிலிருந்து மாறுகிறது இது CA CL இன் சிறப்பியல்புகளையும் சார்ந்துள்ளது A நிறுவனத்தில் மிகப் பெரிய அளவிலான சரக்குகள் இருந்தால் அவை பழைய சரக்குகளாக மாறிவிட்டன அவை தேதியிட்ட சரக்குகளை வைத்திருக்கின்றன அவற்றை எளிதில் வர்த்தகம் செய்யவோ அல்லது எளிதாக விற்கவோ முடியாது என்றால் அவற்றின் CA இன் தரம் கேள்விக்குறியாக உள்ளது அல்லது அவை பெறத்தக்கவைகள் பெரிய அளவில் இருந்தால் அவற்றை எளிதாக சேகரிக்க முடியாது மல்யா அவர்கள் பொருட்களை விற்ற சிலவற்றை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் மல்யா தலைமறைவாக இருக்கிறார் அந்த பணத்தை நீங்கள் சேகரிக்க முடியுமா நிறுவனம் திவாலாகிவிட்டது என்பது மிகவும் கடினம் ஆனால் அவற்றின் தற்போதைய சொத்துகளில் அந்த அளவு காட்டப்பட்டிருந்தால் தற்போதைய சொத்துகளின் தரம் கேள்விக்குறியாகிறது அதனால்தான் இது தற்போதைய சொத்துக்களின் பண்புகளையும் சார்ந்துள்ளது என்று கூறப்படுகிறது எனவே ஆழமாகச் செல்ல மற்றொரு விகிதம் கணக்கிடப்படுகிறது அந்த விகிதம் விரைவான விகிதம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது சில நேரங்களில் அது அமில சோதனை விகிதம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது சூத்திரம் விரைவான கடன்களின் மீது விரைவான சொத்து எனவே தற்போதைய விகிதத்தில் இது தற்போதைய கடன்களின் தற்போதைய சொத்துகளாக இருந்தது விரைவான விகிதத்தில் சரக்குகளை குறைப்பதன் மூலம் தற்போதைய சொத்துக்களை சரி செய்துள்ளோம் மேலும் வங்கி ஓவர் டிராப்டைக் குறைப்பதன் மூலம் தற்போதைய கடன்களை சரி செய்துள்ளோம் விரைவான விகிதம்அமில சோதனை விகிதம் விரைவான சொத்து விரைவான பொறுப்புகள் இங்கே விரைவான சொத்து CA கள் சரக்குகள் விரைவான பொறுப்புகள் சி எல் கள் வங்கி ஓவர் டிராஃப்ட் இப்போது சரக்கு ஏன் குறைக்கப்படுகிறது என்ற தர்க்கம் என்ன பொதுவாக சரக்குகள் இயற்கையில் விரைவாக இல்லாததால் அவற்றை பணமாக மாற்ற நீண்ட நேரம் எடுக்கும் ஏனென்றால் முதலில் நாம் விற்பனையைச் செய்ய வேண்டியிருக்கும் அது கடன் விற்பனையாக இருந்தால் அது கடனாளிகளாக மாற்றப்படும் மேலும் பணக் கடனாளிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு நமக்கு பணம் கிடைக்கும் அதனால்தான் தற்போதைய சொத்துகளில் திரவ சொத்தில் ஏதேனும் நடப்பு சொத்துக்கள் அனைத்தும் 1 வருட காலத்திற்குள் திரவமாக இருக்க வேண்டும் ஆனால் அவற்றில் எளிதாக மாற்ற முடியாதவை குறைக்கப்பட வேண்டும் அதனால்தான் சரக்குகள் போன்றவை குறைக்கப்பட்டுள்ளன உங்கள் கடனாளிகளில் ஒரு பகுதியினர் மெதுவாக நகரும் கடனாளிகள் அவர்களும் குறைக்கப்பட வேண்டும் பின்னர் எங்களுக்கு விரைவான சொத்துக்கள் கிடைக்கும் விரைவான கடன்களுக்காக உடனடியாக திருப்பிச் செலுத்த வேண்டியவை தவிர தற்போதைய அனைத்து பொறுப்புகளையும் நாம் கருதுகிறோம் வங்கி ஓவர் டிராப்ட் விஷயத்தில் இது 1 வருடத்திற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு வசதி மற்றும் பொதுவாக நிறுவனம் அதை குறுகிய காலத்தில் திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை அதனால்தான் விரைவான கடன்கள் பொதுவாக சி எல் மைனஸ் வங்கி ஓடிஇ என்று கருதப்படுகின்றன நான் பொதுவாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஏனெனில் இது பயனர்களைப் பொறுத்தது எந்தவொரு கணக்கியல் தரத்தின்படி இவை கணக்கிடப்படாத அனைத்து விகிதங்களையும் நினைவில் கொள்ளுங்கள் இது நம் சொந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்படவில்லை மற்றவர்கள் நம் நிறுவனத்தை தீர்மானிக்கின்றனர் எனவே பயனரின் தேவைகளுக்கு ஏற்ப அவர்கள் விகிதத்தை கணக்கிடுகிறார்கள் எங்களுக்கு நூற்றுக்கணக்கான வெவ்வேறு விகிதங்கள் கிடைத்துள்ளன மேலும் மக்கள் வெவ்வேறு சூத்திரங்களைப் பயன்படுத்தலாம் ஆனால் பொதுவாக பயன்படுத்தப்படும் சூத்திரங்கள் வகுப்பில் விவாதிக்கப்படுகின்றன இப்போது விரைவான விகிதம் தற்போதைய விகிதத்தை விட அமைதியான பழமைவாத நடவடிக்கையாகும் எனவே இங்கே நாம் கணக்கிடுவது நிறுவனத்தின் உடனடி தீர்வாகும் நடப்பு சொத்துகளில் ஒட்டுமொத்த கடனை அல்லது நடப்புக் கடனைச் சந்திக்கும் திறனைக் கணக்கிட்டு வருகிறோம் விரைவான விகிதத்தில் நாம் உடனடி கடனைத் திருப்பிச் செலுத்துவதற்கான அவர்களின் திறனைச் சரிபார்க்க முயற்சிக்கிறோம் எனவே சிறந்த தற்போதைய விகிதம் 1 என்பது 1 ஆகும் பொதுவாக இது வணிகத்தின் தன்மையைப் பொருட்படுத்தாது ஏனெனில் எந்தவொரு வணிகத்திற்கும் குறைந்தபட்சம் விரைவான கடன்களைச் சந்திக்க போதுமான விரைவான சொத்துக்கள் தேவைப்படும் எனவே வணிகத்தின் குறுகிய கால ஸ்திரத்தன்மைக்கு முதல் இரண்டு விகிதங்கள் இப்போது நீண்ட கால ஸ்திரத்தன்மையைப் பார்ப்போம் இது மூலதன அமைப்பு அல்லது அந்நியச் செலாவணி என்றும் அழைக்கப்படுகிறது நிதி ஆதாரங்களை நாம் ஆராய்ந்தால் இரண்டு முக்கிய நிதி ஆதாரங்கள் உள்ளன அது உரிமையாளர்களிடமிருந்து வருகிறது மற்றொன்று கடன் வழங்குநர்கள் இடமிருந்து வருகிறது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் இது ஈக்விட்டி வடிவத்தில் இருக்கலாம் அல்லது இரண்டாவதாக பொதுவாக கடன்கள் அல்லது கடன் பத்திரங்கள் வடிவில் இருக்கும் எனவே நிறுவனம் 100 ரூபாயை உயர்த்த வேண்டுமானால் அவர்கள் 100 ஈக்விட்டி இல்லை கடனை உயர்த்தலாம் 80 ஈக்விட்டி 20 கடன் 50 பங்கு 50 கடன் எனவே இந்த மூன்று நிறுவனங்களும் வேறுபட்ட மூலதன அமைப்பைக் கொண்டுள்ளன இப்போது நிறுவனத்தின் மூலதன கட்டமைப்பை அறிய பல்வேறு விகிதங்களை கணக்கிடுகிறோம் இப்போது அதிக பங்கு அல்லது அதிக கடன் வைத்திருப்பது நல்லதா எது நீண்ட காலமாக நிறுவனத்துடன் நீடிக்கும் ஈக்விட்டி உடனடியாக திருப்பிச் செலுத்தப்பட வேண்டியதில்லை என்பதை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் அதேசமயம் கடனை ஒரு குறிப்பிட்ட தேதியில் திருப்பிச் செலுத்த வேண்டும் அதனால்தான் அதிக கடன் வைத்திருப்பது ஒப்பீட்டளவில் அதிக ஆபத்தானது எனவே ஒரு ஸ்திரத்தன்மை பார்வை புள்ளியில் இருந்து அதிக பங்கு சிறந்தது இப்போது நாம் அதிக அளவு ஈக்விட்டி வைத்திருந்தால் அதே நேரத்தில் ஈக்விட்டியின் சதவீதத்தை அளவிட முற்படும் வெவ்வேறு விகிதங்களை கணக்கிடுவோம் அது கடன் இல்லை என்றால் அது லாபத்தை எதிர்மறையாக பாதிக்கிறது எனவே நிறுவனம் நியாயமான அளவு பங்குக்கும் கடனுக்கும் இடையில் சமநிலையை நாட வேண்டும் விகிதங்களைப் பார்ப்போம் எனவே மூலதன கட்டமைப்பு கோணத்தில் இவை நிறுவனத்தின் நீண்டகால கடன் நிலையைப் பற்றிய நுண்ணறிவை வழங்கும் விகிதங்கள் முதல் ஒன்று பங்கு விகிதம் பெயர் குறிப்பிடுவது போல மொத்த மூலதனம் பணியமர்த்தல் ஆகும் மேலும் மூலதனத்தின் எந்த சதவீதத்தை ஈக்விட்டி அல்லது உரிமையாளர்கள் நிதியால் நிதியளிக்கப்படுகிறது என்பதைக் காண்கிறோம் எனவே இது ஈக்விட்டி விகிதம் என்று பிரபலமாக அறியப்படுகிறது பங்கு விகிதம்பங்குதாரர்கள் பங்கு மொத்த பயன்படுத்தப்பட்ட மூலதனம் இப்போது இதற்கு நிரப்புவது கடன் விகிதமாகும் எனவே கடன் விகிதம் மொத்த கடன் மூலதனத்தின் சதவீதமாக கண்டுபிடிக்க முற்படுகிறது எனவே வகுத்தல் இருவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதைப் பாருங்கள் பங்கு அல்லது கடனாக இருக்கும் பணம் ஒரு மூலதனமாகப் பயன்படுத்தப்படுகிறது முதல் விகிதத்தில் இது சமபங்கு விகிதமாக இருந்தது இரண்டாவது விகிதம் கடன் விகிதத்தின் சமபங்கு ஆகும் எனவே பல்வேறு வகையான கடன்கள் அல்லது ஒத்திவைக்கப்பட்ட கட்டணம் ஏற்பாடுகளை நாம் கருதுகிறோம் கடன் விகிதம்கடன் விகமொத்த கடன் பயன்படுத்தப்படும் மூலதனம் இ ங்கே மொத்த கடனில் நிதி நிறுவனத்திடமிருந்து குறுகிய மற்றும் நீண்ட கால கடன் பெறுதல் கடன் பத்திரங்கள் பத்திரங்கள் ஒத்திவைக்கப்பட்ட கட்டண ஏற்பாடுகள் ஆகியவை அடங்கும் மூன்றாவது விகிதம் கடன் ஈக்விட்டிஏகுய்ட்டி விகிதம் என்று அழைக்கப்படுகிறது இது முதல் இரண்டை விட மிகவும் பிரபலமாக இருக்கலாம் ஏனென்றால் இங்கே நாம் கடனை ஈக்விட்டியின் சதவீதமாகக் காண்கிறோம் எனவே நமக்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய பணம் எங்களுக்குக் கிடைத்துள்ளது மேலும் நாம் திருப்பிச் செலுத்த வேண்டிய பணம் இல்லை உரிமையாளர்களிடம் இருந்து நாம் எடுத்துள்ள பணத்தின் மீது கடன் வழங்குபவர்களிடமிருந்து நாம் எடுத்த பணம் கடன் பங்கு விகிதம் கடன் முன்னுரிமை பங்கு மூலதனம் பங்குதாரர்கள் பங்கு இப்போது இங்கே முன்னுரிமை மூலதனம் ஈக்விட்டியின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அல்லது உரிமையாளர்களின் நிதி எண்ணிக்கையில் எடுக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு குறிப்பிட்ட கடனில் திருப்பிச் செலுத்தப்பட வேண்டும் எனவே அதிக விகிதம் அதிக ஆபத்தை குறிக்கும் மற்றும் குறைந்த விகிதம் அதிக ஸ்திரத்தன்மையைக் குறிக்கிறது இது மிக முக்கியமான விகிதமாகும் இது வங்கியாளர்கள் மற்றும் பல பங்குதாரர்களால் காணப்படுகிறது சப்ளையர்கள் மற்றும் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் உட்பட எனவே நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த அமர்வில் விகிதங்கள் குறித்த நம் விவாதத்தைத் தொடர்வோம் பின்னர் விகித பகுப்பாய்வில் சில நிகழ்வுகளைத் தீர்ப்போம்